Experimental Physics Iல் நாம் பார்த்த மின்னியல் மற்றும் காந்தவியல் தொடர்பான சோதனைகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம் அவற்றைப் பற்றி நாம் சுருக்கமாக பார்ப்போம் மின்னியல் அளவீடுகளின் ஒருங்கிணைந்த பகுதியான மின்னழுத்தமானி மின்னோட்டமானி கல்வனோமானி ஆகியவை பற்றிப் பார்த்தோம் கால்வனாமானியின் செயல்பாட்டு முறை பற்றி நாம் பார்த்தோம் நாம் எறிவியல் மின்னோட்டமானி பற்றியும் அவை மிகத் துல்லியமாக மின்னோட்டம் மற்றும் மின்னூட்டத்தை எவ்வாறு அளவிட உதவுகிறது என்றும் பார்த்தோம் நாம் கல்வனோமானி மட்டும் அல்லாமல் மின்னழுத்தமானி மின்னோட்டமானியின் செயல்பாட்டு முறை பற்றியும் பார்த்தோம் அதன் பாகங்கள் என்ன அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்றும் பார்த்தோம் நாம் எறிவியல் மின்னோட்டமானியை கொண்டு சோதனை செய்து தகுதியொப்பெண்ணை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றியும் பார்த்தோம் அடிப்படையில் இது கருவியின் கூருணர்வுதிறன் பற்றியதாகும் அதாவது மின்னோட்டமானியின் மின்னோட்டம் மற்றும் மின்னூட்டத்தின் கூருணர்வு திறன் பற்றியதாகும் மின் கடத்தியின் வழியே செல்லும் மின்னோட்டம் காந்தப் புலத்தை உருவாக்கும் அதேபோல் இதன் அருகே உள்ள மற்றொரு கடத்தியின் வழியே செல்லும் மின்னோட்டத்தால் உருவாகும் காந்தப் புலத்தால் இவற்றுக்கிடையே விசை ஏற்படும் இங்கே நாம் குறிப்பிடுவது இணையாக செல்லும் நீளமான நேரான மின்கடத்திகள் பற்றியாகும் மின்னோட்டத்தின் திசையைப் பொறுத்து அவற்றுக்கிடையே செயல்படும் விசையை உணர்வோம் இவ்விரு கம்பிகளுக்கு இடையே ஈர்ப்பு விசையா அல்லது விலக்கு விசையா என்பது அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் திசை பொருத்தே அமையும் அதாவது இரு கம்பிகளின் வழியே மின்னோட்டம் பாயும் போது அவற்றில் காந்தப்புலம் உருவாகும் எனவே இவ்விரு காந்தப்புலங்களுக்கு இடையே ஈர்ப்பு விசையோ விலக்கு விசையோ மின்னோட்டத்தின் திசையைப் பொறுத்து ஏற்படும் எனவே இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் மின்னோட்டம் பாயும் இவ்விரு நீளமான இணை கம்பிகளுக்கு இடையே செயல்படும் விசையைக் கணக்கிட்டு அதன் மூலம் காற்றில் காந்த உட்புகு திறன் அளவை கண்டறிந்தோம் அவ்வாறு காந்த உட்புகு திறன் கண்டறியும் சோதனையை நாம் செய்து பார்த்தோம் மின்தடை மின்தேக்கி மற்றும் மின்தூண்டி ஆகிய மூன்றும் மின்னணுவியல் மற்றும் மின்சுற்றின் முக்கிய கூறுகளாகும் CR அல்லது RC மின் சுற்றிலுள்ள மின்தேக்கியின் தேக்கல் மற்றும் வெளியேற்றல் மின்தடையை குறிப்பாக உயர் மின் தடையை கண்டறியும் சோதனையை செய்து பார்த்தோம் இதற்கான சோதனையை நாம் செய்து பார்த்து கால மாறிலி RCயை கண்டறிந்தோம் C ன் மதிப்பைக் கொண்டு R மதிப்பை கண்டறியலாம் அதேபோல் அதற்கு எதிரெதிர் மாறாகவும் கண்டு அறியலாம் அதாவது இவற்றில் ஒன்றை கண்டறிந்துவிட்டால் மற்றொன்றையும் கண்டறிந்துவிடலாம் இந்த முறையில் மின்தடையின் மதிப்பை மெகா ஓம் அளவுகோலில் கண்டறிவோம் மிகப்பெரும் மின்தடை அளவைக் கண்டறிய இது மிக வசதியான முறையாகும் இதேபோல் மின்தூண்டியின் மின்தடை மற்றும் மின்தூண்டல் மதிப்பை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றியும் பார்த்தோம் மின்தூண்டி என்பது கம்பி சுருள் ஆகும் அதன் மின்தூண்டல் மற்றும் மின்தடை மதிப்பை LR மின்சுற்றில் AC மின்னோட்டத்தை பயன்படுத்தி கண்டறியும் சோதனையை நாம் செய்து பார்த்தோம் அதேபோல் ஒத்திசைவை பற்றி LCR மின்சுற்றை கொண்டு விளக்கி ஒத்திசைவு அதிர்வெண்ணை எவ்வாறு கண்டறிவது என்றும் பார்த்தோம் அடுத்த சோதனையாக முதன்மை மற்றும் துணை மின்தூண்டிகள் இடையே உண்டாகும் பரஸ்பர மின்தூண்டல் மதிப்பை கண்டறியும் சோதனையையும் பார்த்தோம் இதில் முதன்மை மின்தூண்டியில் மின்னோட்டம் பாய்வதால் உண்டாகும் காந்தப் பாயம் அடுத்துள்ள துணை மின்சுருளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த காந்தப் பாயத்தில் மாற்றம் ஏற்பட்டால் துணை மின்சுருளில் மின்தூண்டல் ஏற்படும் எனவே இதில் உருவாகும் மின்னோட்டத்தால் துணை மின்சுருளில் காந்தப்பாயம் உருவாகி அது முதன்மை சுருளை பாதிக்கும் எனவே முதன்மை மற்றும் துணை மின் சுருள் இடையே பரஸ்பர காந்தப்பாய பரிமாற்றம் ஏற்படும் இதைத்தான் நாம் பரஸ்பர தூண்டல் என்கிறோம் இந்த சோதனையை நாம் ஆய்வகத்தில் செய்து பார்த்தோம் அத்துடன் இவ்விரு மின்சுருள்களுக்கு இடைப்பட்ட கோண வேறுபாட்டால் பரஸ்பர மின் தூண்டல் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைப் பற்றியும் பார்த்தோம் நாம் செய்து பார்த்த இச்சோதனையினால் மின்னியல் மற்றும் மின்னணு மின்சுற்றுகளின் கூறுகள் அதாவது மின்தேக்கி மின்தடை மற்றும் மின்தூண்டி பற்றி நன்கறிந்து கொண்டோம் உண்மையில் இச்சோதனை மிகப் பயனுள்ளதாகவும் மின் சுற்றின் கூறுகளைப் பற்றி நன்கு அறிந்து கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது இன்னும் சொல்லப்போனால் இம்மூன்று கூறுகள் இல்லாமல் நாம் எந்த மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொடர்பான மின்சுற்றையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது எனவே இவைகள் எல்லாம் தான் நாம் experimental physics I பாடத்தில் பார்த்த கற்றறிந்த அருமையான சோதனைகள் ஆகும் அடுத்து நாம் பார்த்த சோதனை மின்காந்த தூண்டல் ஆகும் இது மிக முக்கியமான நிகழ்வாகும் அடிப்படையில் Oersted Ampere Biot Savart Faraday ஆகியோர்தான் மின்னோட்டத்தில் இருந்து காந்தப்புலத்தையும் காந்தப்புலத்தில் இருந்து மின்னாற்றலையும் உற்பத்தி செய்வதற்கான வழிமுறைகளை கண்டறிந்ததில் முதன்மையானவர்கள் ஆவர் எனவே காந்தப்புலத்தில் இருந்து மின் ஆற்றலையும் அதேபோல் எதிரெதிர்மாறான நிகழ்வு பற்றியும் மின்இயக்குவிசை அடிப்படையிலான சோதனைகளை செய்து பார்த்தோம் அதில் வட்ட வடிவ மின்சுற்றில் இருந்து காந்தப்புலத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பது பற்றியும் அதேபோல் அதன் ஆற்றல் எவ்வாறு மின்னோட்ட மதிப்பையும் அச்சிலிருந்து மின் சுருளின் தொலைவையும் சார்ந்திருக்கிறது என்பது பற்றியும் நாம் அந்த சோதனையில் பார்த்தோம் எனவே இச்சோதனையில் காந்தப்புலம் எவ்வாறு உருவாகிறது அது எவ்வாறு வட்ட வடிவ மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை பொருத்து மாற்றமடைகிறது அதேபோல் அச்சில் இருந்து மின் சுருளின் தொலைவை பொருத்து எவ்வாறு மாறுபடுகிறது என்பதைப் பற்றியும் பார்த்தோம் பல்வேறு முக்கிய பயன்களை கொண்டிருப்பதால் இது ஒரு அருமையான சோதனையாகும் இதன் முக்கிய பயன்பாடாக நான் குறிப்பிட விரும்புவது மின்காந்தம் ஆகும் மின் காந்தத்தை அனைத்து ஆய்வகங்களில் நீங்கள் காணமுடியும் நிரந்தர காந்தத்தில் இருந்து பெற முடியாத பல்வேறு பயன்களை நாம் மின்காந்தத்தில் இருந்து பெற முடியும் மின் காந்தத்தின் சிறப்பம்சம் அதன் காந்தப்புலத்தை மின்னோட்டத்தை மாற்றுவதன் மூலம் நாம் மாற்றி அமைக்க முடியும் ஆனால் நிரந்தர காந்தத்தில் அவ்வாறு செய்ய இயலாது ஏனெனில் ஒவ்வொரு நிரந்தர காந்தமும் ஒரு நிரந்தர காந்தபுல மதிப்பை கொண்டிருக்கும் அத்துடன் நாம் Faradays மின்தூண்டல் விதியை சரி பார்த்தோம் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசை மின்னோட்ட மதிப்பை எவ்வாறு சார்ந்து இருக்கிறது என்பதை சோதித்துப் பார்த்தோம் மின் சுருளின் மின்னோட்ட மதிப்பு அடிப்படையில் காந்தப்புலத்தையும் மின்னோட்டத்தின் அதிர்வெண்ணையும் குறிப்பதாகும் அதேபோல் இது காந்தப்புலத்திற்கும் மாறாததாகும் உருவான காந்தப்புலம் தூண்டல் மின்சுற்றுகளின் எண்ணிக்கையையும் அதன் குறுக்குவெட்டு பரப்பையும் சார்ந்திருக்கும் நாம் ஆய்வகத்தில் செய்து சரிபார்த்த Faradays விதி சோதனை அடிப்படையில் காந்தபுல மாறுபாட்டால் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை பற்றியதாகும் இது காந்தப்புலம் அல்லது மின்னோட்டத்தின் அதிர்வெண்ணை பொருத்தும் மின் சுற்றுகளின் எண்ணிக்கையைப் பொருத்தும் மின் சுற்றுகளின் குறுக்குவெட்டு அளவையும் பொருத்தும் அமைகிறது எனவே இவை அனைத்தையும் நாம் ஆய்வகத்தில் செய்து பார்த்து விட்டோம் Faradays மின் தூண்டல் விதி அடிப்படையில் தான் காந்த உணரிகள் உருவாக்கப்படுகின்றன இந்த காந்த உணரிகள் பல்வேறு சோதனைகளிலும் ஆய்வகங்களிலும் தொழிற்சாலைகளிலும் காந்தபாயத்தை கண்டறிய பயன்படுகிறது Experimental physics Iல் நாம் பார்த்த மற்றொரு சோதனை VSM அதிர்வு காந்தமானி ஆகும் இவற்றில் காந்த உணரிகள் உள்ளன அவை காந்ததன்மை வாய்ந்த பொருள்களின் மாறுபாடு அடைந்த காந்தப்பாய மதிப்பை கண்டறிந்து கொள்ள உதவும் நாம் இந்தப் பாடத்தில் பல்வேறு முக்கிய பயனுள்ள எளிய சோதனைகளைப் பற்றி பார்த்துள்ளோம் experimental physics I and in experimental physics II பாடங்களில் நாம் பார்த்த இந்த சோதனைகளை எங்கள் இயற்பியல் துறையில் இளநிலை பொறியியல் மற்றும் ஒருங்கிணைந்த முதுகலை இயற்பியல் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது இரண்டாம் ஆண்டு மற்றும் மூன்றாம் ஆண்டு மாணவர்கள் செய்கின்ற சோதனைகளை experimental physics II பாடத்தில் விவரிக்க உள்ளேன் மேலும் இந்த சோதனைகளின் அட்டவணைகளை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் அதில் அளவுகளை எவ்வாறு பதிவிட வேண்டும் முடிவுகளை எவ்வாறு எழுத வேண்டும் உள்ளிட்டவை பற்றியும் விளக்கி உள்ளேன் மேலும் சோதனைகளில் ஏற்படும் பிழை கண்டறிதல் பற்றியும் experimental physics I பாடத்தில் விளக்கியுள்ளேன் எனவே இவை experimental physics II மற்றும் experimental physics III பாடங்களுக்கும் நாம் எந்த சோதனையை செய்தாலும் இவை கட்டாயமானதும் மிக முக்கியமானதும் ஆகும் Experimental physics I பாடத்தில் பிழை கண்டறிதல் குறித்து நாம் பார்த்தவற்றை பற்றி சுருக்கமாக கூறுகிறேன் பிழை பகுப்பாய்வு ஒரு உதாரணத்திலிருந்து தொடங்குகிறேன் உங்களிடம் 200 ரூபாய் உள்ளது அதை மூன்று பேருக்கு சமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு பணம் கிடைக்கும் நீங்கள் எனக்கு இதற்கான விடையை அளிக்க வேண்டும் அறிவியல் ரீதியாக இதனைக் கண்டறிவது மிக சுலபம் கணிப்பியில் 200ஐ 3 ஆல் வகுக்க நமக்கு 66 66666667 என்ற மதிப்பு கிடைக்கும் அது எத்தனை இலக்கங்கள் என்பது கணிப்பியின் துல்லிய தன்மையைப் பொருத்து அமையும் இதுதான் கணிப்பியில் நாம் கண்டறிந்த மதிப்பாகும் இதை நாமே கணக்கிட்டாலும் இந்த மதிப்புதான் கிடைக்கும் இதன் மதிப்பு கணிப்பியின் துல்லிய தன்மையைப் பொறுத்து அமையும் என்று கூறினோன் இதன் துல்லியத் தன்மை என்பது அது எத்தனை இலக்கங்களை கண்டறிகிறது என்பது தான் என்று நாம் கருதுகிறோம் இது ஒரு கோட்பாட்டு மதிப்பு ஆகும் எதார்த்தத்தில் இவ்வாறு நாம் குறிப்பிட மாட்டோம் அப்படியானால் எவ்வாறு நாம் குறிப்பிடுவது மாணவர்களிடம் இந்த கணக்கை கொடுத்து விடையை கண்டறிய கூறினால் வித்தியாசமான பல விடைகளை கூறுவார்கள் உதாரணமாக ஒரு மாணவன் 66 667 மற்ற சில மாணவர்களோ 66 6667 மூன்றாவது சில மாணவர்கள் 66 666 நான்காவது மாணவன் 66 67 ஐந்தாவது மாணவன் 66 66 ஆறாவது மாணவன் 66 7 ஏழாவது மாணவன் 66 6 எட்டாவது மாணவன் 67 என எழுதக்கூடும்

இப்போது கேள்வி என்னவெனில் எது சரியான விடை அதை எவ்வாறு குறிப்பிடுவது என்பதுதான் இதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதி விடலாமா அல்லது இதை எழுதுவதற்கு ஏதேனும் வரையறை உள்ளதா இதற்கு நாம் முதலில் மீச்சிறு அளவு மற்றும் பொருளுடையவிலக்க மதிப்பை அறிந்திருக்க வேண்டும் இவை இரண்டையும் நாம் அறிந்திருந்தால் தான் நாம் சரியான விடையை அளிக்க முடியும் இந்திய பண மதிப்பை பொருத்தவரை ஒரு பைசா என்பது தான் மிகச் சிறிய பண மதிப்பு ஆகும் தற்போது நாம் ஒரு பைசாவை எங்கேயும் காண முடியாது ஆனால் என் பால்ய பருவத்தில் நான் அதை பார்த்திருக்கிறேன் அது இப்போது உபயோகத்தில் இல்லை இந்திய பண மதிப்பில் ஒரு பைசா தான் குறைந்த மதிப்பு என்பதால் அதற்கு குறைவாக நான் யாருக்கும் கொடுக்க முடியாது 100 பைசா என்பது ஒரு ரூபாய்க்கு சமம் ஆகும் 1 பைசா ரூபாய் மதிப்பில் ரூ 01 ஆகும் எனவே நான் 0 01 ரூபாய்க்கு கீழ் யாருக்கும் கொடுக்க முடியாது எனவே மீச்சிறு அளவு 0 01 ரூபாய் அல்லது 1 பைசா மூன்று பேருக்கு பணத்தைப் பிரித்துக் கொடுப்பது என்பது ஒரு நடைமுறை பிரச்சனை ஆகும் எனவே நம்மிடம் 10 ரூபாய் 20 ரூபாய் பின்னர் 1 ரூபாய் 50 பைசா தொடங்கி 1 பைசா வரை உள்ளது மீச்சிறு அளவைப் பொறுத்தவரை நாம் ஒரு பைசாவிற்கு குறைவாக யாருக்கும் கொடுக்க முடியாது எனவே நமது பண மதிப்பில் ஒரு பைசாவுக்கு குறைவான பணத்தை நாம் துல்லியமாக பரிவர்த்தனை செய்ய முடியாது எனவே நாம் இந்த கருத்தை மனதில் கொள்ள வேண்டும் இதனை தான் நாம் மீச்சிறு அளவு எனக் குறிப்பிடுகிறோம் இந்த கணக்கை பொருத்தவரை விடை தசமங்களில் வருவதால் 200 ரூபாயை சமமாக 3 பேருக்கு பிரித்துக் கொடுக்க முடியாது எனவே அதில் பிழை ஏற்படும் ஆகவே நாம் அதில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பிழை அளவை குறிப்பிட வேண்டும் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட 200 ரூபாயை 3 பேருக்கு பிரித்துக் கொடுக்கும் கணக்கை பொருத்தவரை நாம் அதை சமமாக பிரிக்க முடியாது அது இயலாத காரியமாகும் அப்படியானால் அங்கே பிழை ஏற்பட வாய்ப்புள்ளது அதாவது பணத்தை பிரிப்பதில் பிழை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே நம் விடையில் இருக்கும் சரியற்ற தன்மையை நாம் அதிகபட்ச பிழை அளவு எனக் குறிப்பிடலாம் எனவே நம் முடிவை வெளியிடும் போது அதில் பிழை அளவையும் குறிப்பிட வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம் எனவே நாம் மீச்சிறு அளவைப் பற்றியும் பொருளுடையவிலக்கம் பற்றியும் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே அதை நாம் தோராயமாக கிட்டத்தட்ட சமமாக பிரிக்க முயல்கிறோம் எனவே அதை நாம் தோராயமான அளவு எனக் குறிப்பிடலாம் ஆனால் துல்லியமான அளவு என குறிப்பிட முடியாது ஏனெனில் அதை நம்மால் சமமாக பிரிக்க முடியாது நம்மால் சமமாகப் பிரித்துக் கொடுக்க முடியாவிட்டாலும் ஏறக்குறைய சமமாக கொடுக்க முடியும் மீச்சிறு அளவு 0 01 என்பதால் நாம் இரண்டு தசம இலக்கங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே மதிப்பு 66 6667 என இருந்தாலும் 200 ரூபாயை இவ்வாறுதான் அதாவது 66 66 முதல் நபருக்கும் அடுத்த நபருக்கு 66 66 மற்றும் மூன்றாவது நபருக்கு 66 68 ஆக மொத்தம் ரூ எனவே 66 66 66 67 66 67 ரூபாய் எனவும் பிரித்து கொடுக்கலாம் எனவே இருவர் ரூபாய் 66 67ம் மற்றொருவர் ஒரு பைசா குறைவாகவும் பெறுவர் எனவே மொத்தம் ரூபாய் 200 ஆகும் இவ்வாறு நாம் நமது முடிவை வெளிப்படுத்தலாம் எனவே நமது முடிவை 66 67 plus minus 0 01 என வெளிப்படுத்தலாம் மூன்று நபர்களுக்கும் சேர்த்து முடிவை வெளிப்படுத்தினால் மூவரும் ரூபாய் 66 66 முதல் 66 68 வரை பெறுவர் எனக் குறிப்பிடலாம் எனவே நம்மால் இதைவிட சரியாக பிரிக்கமுடியாது அதனால்தான் நான் ஏறக்குறைய சரியாக என குறிப்பிட்டேன் உங்களின் முடிவும் நாம் கண்டறிந்த ஒன்றாக தான் இருக்கும் நாம் கணிப்பியில் கண்டறிந்த விடை 66 666 ஆகும் நாம் உடனடியாக 66 மற்றும் இரண்டு தசம இடங்களை வைத்துக் கொள்வோம் 0 அடுத்து 6 ஐ தொடர்ந்து மற்றொரு 6 வருவதால் அது 5 விடக் கூடுதலாக இருப்பதால் 1 ஐ அதனுடன் கூட்டிக்கொள்ள வேண்டும் எனவே அது இப்போது 7 ஆகும் அதாவது 66 எனவே நம்முடைய முடிவில் ஒரு நிலையற்ற தன்மை உள்ளது ஆகவே அதனை நாம் plus minus least count 0 01 எனக் குறிப்பிட வேண்டும் இதுதான் நாம் எடுத்துக் கொண்ட மாதிரி கணக்கின் முடிவாகும் எனவே நமது முடிவை 66 67 plus minus 0 01 எனக் குறிப்பிட வேண்டும் ஆகவே நாம் ஏதாவது ஒரு காரணியை பற்றிக் குறிப்பிடும் போது அதன் சிறந்த மதிப்பை குறிப்பிட்டு plus minus delta x என எழுத வேண்டும் இதில் delta x என்பது எழக் கூடிய அதிகபட்ச பிழையாகும் இதுதான் முடிவை வெளிப்படுத்துவதற்கான சரியான வழி இந்தப் பிழையை எங்கே எவ்வாறு கண்டறிவது இது ஒவ்வொரு காரணிக்கும் வித்தியாசப்படும் ஆனால் அனைத்துக்கும் கிட்டத்தட்ட பொருத்தமான ஒன்று அளவிடும் கருவியின் மீச்சிறு அளவை அதிகபட்ச பிழை அளவாக எடுத்துக் கொள்வதாகும் ஆனால் சில காரணிகள் இதில் இருந்து தருவிக்கப்பட்டவையாக இருக்கலாம் சோதனையின் போது நாம் கண்டறியும் இந்தக் தருவிக்கப்பட்ட காரணிகளின் பிழை அளவு நேரடி காரணிகளின் பிழை அளவை பொறுத்து அமையும் இதனை பொதுவாக நாம் பிழை பரவல் எனக் குறிப்பிடுவோம் இதை பற்றியும் நாம் பார்க்க உள்ளோம் சில மாணவர்கள் 67 plus minus 1 என குறிப்பிட கூடும் அவ்வாறு குறிப்பிடும் மாணவர்களுக்கு மதிப்பெண் அளிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் அது பொருளுடையவிலக்க மதிப்பாகும் அப்படி என்றால் என்ன கேள்வியில் நான் ரூபாய் 200 என குறிப்பிட்டுள்ளேன் நான் ரூபாய் 200 0 என்றோ அல்லது 200 00 என்றோ குறிப்பிடலாம் ஆனால் ரூபாய் 200 000 எனக் குறிப்பிடக் கூடாது பொதுவாக கடைசி இரண்டு இலக்கங்கள் நிச்சயமற்றவை ஆகும் எனவே நிச்சயமற்ற இடங்களின் அளவைப் பொருத்தே பிழை அளவும் அமையும்

கேள்வியில் நான் ரூபாய் 200 00 எனக் குறிப்பிட்டு இருக்க வேண்டும் ஏனெனில் இந்திய பண மதிப்பின் துல்லியளவு ஒரு பைசா ஆகும் எனவே நாம் பணப்பரிவர்த்தனை மதிப்புகளை ஒரு பைசா என்ற அளவில் குறிப்பிடுகிறோம் ஆகவே நாம் ரூபாய் 200 00 என குறிப்பிட வேண்டும் நாம் இவ்வாறு குறிப்பிடும்போது அதுவே அதில் உள்ள நிலையற்ற தன்மை குறித்து பறைசாற்றி விடும் பொதுவாக கடைசி இரண்டு இலக்கங்கள் அதாவது நிச்சயமற்ற இலக்கங்கள் அதன் நிலையற்ற தன்மையின் அளவை குறிப்பவை ஆகும் நான் ரூபாய் 200 எனக் குறிப்பிட்டால் நிலையற்ற தன்மை கடைசி இலக்கமான 0 என எடுத்துக் கொள்ளப்படும் எனவே மதிப்பு 200 அல்லது 199 ஆக இருக்கலாம் என பொருள் கொள்ளப்படும் ஆகவே நிலையற்ற தன்மையை மதிப்பை மீச்சிறு அளவு என எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே நான் 200 00 எனக் குறிப்பிட்டால் நிலையற்ற தன்மை மதிப்பு மீச்சிறு அளவான 0 01 என எடுத்துக் கொள்ளப்படும் எனவே சில மாணவர்கள் அவ்வாறு எழுதினாலும் நான் மதிப்பெண் அளிக்க வேண்டும் எனவே இலக்கங்களை எழுதும்போது மிக கவனம் கவனமாக குறிப்பிட வேண்டும் ஏனெனில் 200 அல்லது 200 00 இவை இரண்டுமே சரியானவை தான் இதனால்தான் நான் குறிப்பிட்டு கூற விரும்பினேன் அடுத்த வகுப்பிலும் நாம் பிழை பகுப்பாய்வை பற்றி பார்ப்போம் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன் Thank you